இந்த விரிவுரையில் புரத வரிசைகளிலிருந்து பெறக்கூடிய அம்சங்கள் அல்லது அளவுருக்கள் அல்லது பண்புகள் பற்றி விவாதிப்போம் கடைசி வகுப்பில் நாம் என்ன விவாதித்தோம் மாணவர் பைலோஜெனடிக் பைலோஜெனடிக் மரம் கட்டுமானம் சரி ஒரு மரம் என்றால் என்ன மாணவர் இது ஒரு உறவு இது உறவுகளின் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் சரி எனவே வெவ்வேறு வரிசைகளுக்கிடையேயான உறவை நாம் சரியாகக் கொடுக்க முடியும் எடுத்துக்காட்டாக நாம் புரத வரிசை அல்லது DNA வரிசையைப் பயன்படுத்துகிறோம் மேலும் ஒரு வரிசையிலிருந்து மற்றொரு வரிசைக்கு பரிணமிக்க நேரத்தை சரியாகப் பார்க்க முயற்சிக்கிறோம் எனவே பைலோஜெனடிக் மரங்களை நிர்மாணிப்பதற்கான வெவ்வேறு வழிகள் சரியானவை மற்றும் பைலோஜெனடிக் மரங்களை உருவாக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் முறை என்ன மாணவர் UPGMA UPGMA முறை சரி ஒரு வரிசை ஒரு ஜோடி வரிசைக்கு ஒரு மரத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் நாம் விவாதித்தோம் நாம் 5 வெவ்வேறு வரிசைகளைப் பயன்படுத்துகிறோம் நாங்கள் ஒரு மரத்தை சரியாகக் கட்டினோம் எனவே இந்த விஷயத்தில் A மற்றும் C ஒன்றுக்கொன்று பொதுவானவை மற்றும் D மற்றும் E ஒன்றுக்கொன்று பொதுவானவை பின்னர் B மற்றும் A C ஆகியவை ஒன்றுக்கொன்று பொதுவானவை நாங்கள் ஒரு மரத்தை நிர்மாணிக்கிறோம் அதன்படி எடைகளை ஒதுக்குகிறோம் இந்த கட்டத்தில் ACB மற்றொரு உள் முனையையும் சேர்க்கலாம் மேலும் நீங்கள் எடைகளை மீண்டும் கணக்கிடலாம் பின்னர் மரம் கட்டுமானத்திற்காக நாங்கள் விவாதித்த பிற முறைகள் என்ன மாணவர் நெய்பர் நெய்பர் சேரும் முறை மற்றும் அதிகபட்ச சாத்தியக்கூறு முறைகள் மற்றும் பலவற்றைப் பற்றி பின்னர் மரங்களை நிர்மாணிக்கப் பயன்படும் ஒரு திட்டத்தைப் பற்றி விவாதித்தோம் இந்த ப்ரோக்ராமின் பெயர் என்ன மாணவர் Phylip phylip phylip க்கான உள்ளீடு என்ன மாணவர் பல வரிசை சீரமைப்பு பல வரிசை உள்ளது பல வரிசை சீரமைப்பு உள்ளது பல வரிசை வரிசைப்படுத்தலைப் பெற நீங்கள் MAFFT ஐப் பயன்படுத்தலாம் இந்த உள்ளீட்டை நீங்கள் நேரடியாக பிலிப்பில் கொடுக்கலாம் மேலும் நீங்கள் மரங்களைப் பெறலாம் பூட்ஸ்ட்ராப்பிங் பற்றி விவாதித்தோம் இந்த முறையின் செயல்திறனையும் முக்கியத்துவத்தையும் மதிப்பிடுவதற்கான முறைகளில் இதுவும் ஒன்றாகும் இதை நாம் சீரற்ற மாதிரியின் பல தொகுப்புகளாக உருவாக்குவோம் எனவே இந்த விரிவுரையில் நாம் முக்கியமாக இந்த புரத வரிசை பகுப்பாய்வில் கவனம் செலுத்துகிறோம் எங்கிருந்து வரிசை கிடைக்கும் யூனிபிரோட் டேட்டாபேஸ் சரி எனவே நான் ஒரு வரிசையைக் காட்டுகிறேன் இது ஹீமோகுளோபினுக்கு போவைனிலிருந்து ஒரு சங்கிலி எனவே இது அமினோ அமில வரிசை சரியானது அமினோ அமில வரிசையை ஒற்றை எழுத்து குறியீட்டில் தருகிறேன் நீங்கள் அனைவரும் ஒற்றை எழுத்து குறியீடு மற்றும் 3 எழுத்து குறியீடுகளை அறிந்திருக்கிறீர்கள் எனவே இங்கே நான் ஒவ்வொரு அமினோ அமில ரெசிடியூஸ்ற்கும் முக்கியமாக ஒற்றை எழுத்து குறியீடுகளைப் பயன்படுத்துகிறேன் எனவே எங்களுக்கு வரிசை உள்ளது எனவே வரிசையுடன் நீங்கள் என்ன செய்ய முடியும் அந்த வரிசையிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய தகவல்கள் என்ன எனவே வரிசையைப் பாருங்கள் இது ஒரு குறிப்பிட்ட கலவையில் சரியான வரிசையில் வெவ்வேறு அமினோ அமில ரெசிடியூஸ்களின் கலவையாகும் எனவே யூனிபிரோட் டேட்டா பேசில் வெவ்வேறு வரிசைகளில் ஏதேனும் வேறுபாடுகள் அல்லது ஏதேனும் ஒற்றுமைகள் உள்ளதா ஒற்றுமைகள் இருந்தால் அல்லது வேறுபாடுகள் இருந்தால் இந்த வேறுபாடுகளை செயல்பாட்டை ஊகிக்க அல்லது 3 D கட்டமைப்புகளை ஊகிக்க அல்லது எந்த பிணைப்பு தளங்களையும் ஊகிக்க முடியுமா சரி இப்போது எங்களிடம் வரிசை சரியானது நீங்கள் கணக்கிடக்கூடிய பல்வேறு அளவுருக்கள் உள்ளன ஒரு அமினோ அமில வரிசையிலிருந்து நீங்கள் கணக்கிடக்கூடிய எளிதான அளவுருக்கள் யாவை மாணவர் நிகழும் அதிர்வெண் நிகழ்வின் அதிர்வெண் சரியானது மிக எளிதாக நீங்கள் எண்ணலாம் எத்தனை முறை A உள்ளது எத்தனை DS எத்தனை C கள் மற்றும் பல உதாரணமாக நான் ஒரு பெப்டைட்டைக் காட்டினால் இது உண்மையான வரிசை அல்ல இது பெப்டைட் எனவே நான் இதைக் கொடுத்தால் இந்த குறிப்பிட்ட பெப்டைடில் ஒவ்வொரு அமினோ அமில ரெசிடியூஸ்களும் எத்தனை முறை நிகழ்கின்றன என்பதை எளிதாக எண்ணலாம் எனவே இந்த பெப்டைடில் எத்தனை முறை ஒரு பரிசு மாணவர் ஒன்று ஒரு முறை மட்டுமே உள்ளது A என்பது ஒரு முறை நிகழ்காலம் எத்தனை முறை E மாணவர் இரண்டு முறை இரண்டு முறை எனவே இங்கே ஒன்று மற்றும் இங்கே ஒன்று 2 Es எனவே நாங்கள் எந்த வரிசையையும் தருகிறோம் நீங்கள் எண் பெறலாம் இந்த எண்கள் எதையும் சரியாக ஒத்திருக்கிறதா என்று பாருங்கள் அதைப் பற்றி விவாதிப்போம் எனவே இப்போது இது ஒரு உண்மையான அமினோ அமில வரிசை சரியானது இது ஒரு புரதம் எனவே இந்த அமினோ அமில வரிசையை நீங்கள் கண்டால் இங்கே எனவே இந்த வரிசையில் எத்தனை முறை நிகழ்கிறது மாணவர் 15 15 முறை A ஏற்படுகிறது சரி வெவ்வேறு அமினோ அமில ரெசிடியூஸ்களின் இந்த நிகழ்வை நீங்கள் கவனித்தால் சில அமினோ அமிலங்கள் மிக அடிக்கடி அல்லது இன்னும் பல முறை நிகழ்கின்றன எடுத்துக்காட்டாக அதிக விருப்பம் அதிக நிகழ்வு உள்ள வேறு எந்த அமினோ அமிலங்கள் மாணவர் வாலின் லுசின் லுசின் 18 முறை மாணவர் வாலின் வாலின் 18 முறை எனவே இவை அமினோ அமிலங்கள் புரத வரிசைகளில் அடிக்கடி நிகழ்கின்றன எனவே சில அமினோ அமிலங்கள் உள்ளன அவை அரிதாகவே நிகழ்கின்றன உதாரணமாக நீங்கள் சிஸ்டைனைப் பார்த்தால் 2 முறை மட்டுமே டிரிப்டோபான் 2 முறை இந்த விஷயத்தில் மெத்தியோனைனும் 2 முறை எனவே நீங்கள் பல வரிசைகளைக் கருத்தில் கொண்டால் வடிவங்களின் மாறுபாட்டைக் காணலாம் இந்த குறிப்பிட்ட வரிசைக்கு முக்கியமாக ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்கள் அலனைன் லைசின் வாலின்சரி அவை முக்கியமாக நிகழ்கின்றன அதாவது இந்த வரிசையில் 15 மடங்கு 18 முறை இந்த தகவலை நீங்கள் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் 2 வரிசைகள் இருந்தால் ஒன்று குறுகிய வரிசை நீண்ட நீளத்துடன் ஒன்று எடுத்துக்காட்டாக 100 ரெசிடியூஸ்களில் ஒன்று 1000 ரெசிடியூஸ்களுடன் ஒன்று எனவே இந்த நிகழ்வு எவ்வளவு தூரம் மாறுபடுகிறது சிறிய வரிசைக்கு குறைந்த எண்களை சரியாகப் பெறுகிறோம் ஏனெனில் 100 ரெசிடியூஸ்கள் மட்டுமே இது ஒரு வரிசையில் 1000 ரெசிடியூஸ்களாக இருந்தால் எண்கள் அதிகமாக இருக்கும் குறைந்தது 10 மடங்கு ஏனெனில் நீளம் அதிகமாக இருக்கும் எனவே இந்த 2 ரெசிடியூஸ்களை நேரடியாக ஒப்பிட்டுப் பார்த்தால் என்ன நடக்கும் இயற்கையாகவே நீண்ட காலங்களில் அதிக எண்ணிக்கையிலான அமினோ அமில ரெசிடியூஸ்கள் உள்ளன இதை இயல்பாக்குவதற்கு நாம் நேரடியாக ஒப்பிட வேண்டும் பின்னர் நாம் சரியான ஒன்றை இயல்பாக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் இயல்பாக்க வேண்டிய காரணி என்ன மாணவர் நீளம் நீளம் ஏனெனில் முதல் வழக்கு 100 ரெசிடியூஸ்கள் மற்றும் இரண்டாவது ஒரு 1000 ரெசிடியூஸ்கள் எனவே நீங்கள் நீளத்துடன் இயல்பாக்கப்பட்டால் வெவ்வேறு நீளங்களின் எந்தவொரு குறிப்பிட்ட புரதத்திலும் அமினோ அமில ரெசிடியூஸ்களின் விருப்பம் உள்ளதா என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த விஷயத்தில் ஒரு சொல் கலவை சரியானது எனவே கலவை அமினோ அமில நிகழ்வின் இயல்பாக்கப்பட்ட மதிப்பை உங்களுக்கு வழங்குகிறது எனவே அடிப்படையில் இது ஒவ்வொரு வகையினதும் அமினோ அமிலங்களின் எண்ணிக்கை இது நிகழ்வு சரியானது என்று அழைக்கப்படுகிறது இதை நாம் நிகழ்வு என்று அழைக்கிறோம் மொத்த ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கையால் வகுக்கிறோம் ஆகவே அமினோ அமில கலவை I இன் கலவை என வரையறுக்கலாம் இது Σni க்கு 100 க்கு N வலதுபுறமாக வகுக்கப்படுகிறது இது i க்கு சமம் நான் ஒவ்வொரு வகைக்கும் நான் எத்தனை முறை எண்ண வேண்டும் உதாரணமாக ஒற்றை ரெசிடியூவை எடுத்துக் கொள்ளுங்கள் சதவீதத்தைப் பெற 100 ஐ பெருக்கி எந்த குறிப்பிட்ட எச்சத்திற்கும் N ஆல் வகுக்கப்படுவதைக் காணலாம் எடுத்துக்காட்டாக அலனைனின் எண்ணிக்கைக்கு சமமான அலனைனின் கலவை முழு வரிசையிலும் n ஆல் வகுக்கப்படுகிறது நீங்கள் சதவீதத்தை விரும்பினால் நீங்கள் 100 ஆல் பெருக்கலாம் எனவே இங்கே நான் 20 வெவ்வேறு ரெசிடியூஸ்களை சரியாகக் குறிக்கிறேன் ஒவ்வொரு ரெசிடியூற்கும் அலனைன் அஸ்பார்டிக் அமிலம் மற்றும் வாலின் எனவே 20 வெவ்வேறு ரெசிடியூஸ்களுக்கு நாங்கள் பெறுவோம் எனவே N என்பது மொத்த எண்ணிக்கையிலான ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கையாகும் சுருக்கம் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து ரெசிடியூஸ்களுக்கும் இதைச் செய்யலாம் ஆனால் மொத்தத்தை 100 சதவிகிதம் சரியாக எடுத்துக் கொண்டால் மொத்தத்தை எடுத்துக் கொண்டால் எங்களுக்கு 100 சதவீதம் கிடைக்கும் எனவே நீங்கள் 15 எனக் கணக்கிடக்கூடிய அலனைனின் கலவையை எடுக்கலாம் எடுத்துக்காட்டாக ரெசிடியூஸ்கள் 100 ஆக 147 ஆல் வகுக்கப்படுகின்றன இது 10 2 வலதுபுறத்திற்கு சமம் நான் இந்த உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் இது இங்கே இந்த புரதத்தில் எத்தனை அலனைன்கள் உள்ளன மாணவர் 15 எனவே 15 ஆல் வகுக்கப்படுகிறது மாணவர் 147 ரெசிடியூஸ்களை நீங்கள் கருத்தில் கொண்டால் 147 சரி 100 ஆல் பெருக்கப்படுகிறது வாலினின் கலவை என்ன மாணவர் 18 18 மாணவர் வகுக்கப்படுகிறது 147 ஆல் வகுக்கப்படுகிறது 100 ஆல் பெருக்கப்படுகிறது எந்தவொரு குறிப்பிட்ட கலவையையும் நீங்கள் பெறுவீர்கள் இந்த புரதத்தில் ரெசிடியூ இதுபோன்றால் ஒரு புரதத்தில் 100 ரெசிடியூஸ்களும் உங்கள் புரதத்தில் 1000 ரெசிடியூஸ்களும் இருந்தால் நீங்கள் கலவையைப் பெறுவீர்கள் மொத்தமாக இருக்கும் 100 சரி எனவே தற்போதுள்ள 100 ரெசிடியூஸ்கள் அல்லது 1000 ரெசிடியூஸ்கள் கூட சங்கிலி நீளத்துடன் இயல்பாக்கும்போது மொத்த மதிப்பு 100 ஐப் பெறுவோம் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு அமினோ அமில ரெசிடியூஸ்களின் கலவையையும் நீங்கள் நேரடியாக ஒப்பிடலாம் ஒன்று 50 அல்லது இன்னொன்று 150 ஆக இருந்தாலும் சங்கிலி நீளத்துடன் இயல்பாக்கும்போது ஒப்பிடலாம் எனவே இது நிகழ்வில் ஒப்பிடுவதைத் தவிர வேறு சில தகவல்களை உங்களுக்கு வழங்கும் பின்னர் ஒரு ப்ரோக்ராமை எவ்வாறு எழுதுவது கலவையை எவ்வாறு கணக்கிடுவது நீங்கள் எந்த வரிசையையும் சரியாகக் கொடுத்தால் எடுத்துக்காட்டாக இது போன்ற ஒரு வரிசை என்னிடம் உள்ளது எனவே நான் கலவை கணக்கிட விரும்புகிறேன் எங்களுக்கு தேவையான உள்ளீடு என்ன மாணவர் வரிசை எங்களுக்கு ஒரு வரிசை தேவை இது நமக்குத் தேவைப்படும் ஒரு வரிசை பின்னர் நமக்கு வேறு என்ன தேவை மாணவர் அமினோ அமிலத்தின் பட்டியல் நமக்கு சரியான அமினோ அமிலத்தின் பட்டியல் எத்தனை அமினோ அமிலங்கள் மாணவர் 20 எனவே நீங்கள் ஒற்றை எழுத்து குறியீட்டில் வரிசையை குறிக்கிறீர்கள் என்றால் எனவே அமினோ அமில ரெசிடியூஸ்களை நாம் ஒற்றை எழுத்து குறியீட்டில் பட்டியலிட வேண்டும் ஏனென்றால் இதுதான் ஏனென்றால் நாம் எளிதாக சரி செய்ய முடியும் இப்போது நாம் 20 ரெசிடியூஸ்களை வைத்திருக்க முடியும் எனவே எங்களுக்கு ஒரு வரிசை உள்ளது பின்னர் நாம் முதலில் நிகழ்வைப் பெற வேண்டும் நீங்கள் எண்ணுவதற்கு முன் நிகழ்வைப் பெறுவதற்கு முதலில் நாம் 20 ரெசிடியூஸ்களை சரியாக இயல்பாக்க வேண்டும் எல்லா எண்களையும் 0 ஆக இயல்பாக்க வேண்டும் எனவே ஆரம்பத்தில் நாம் இப்போது அலனைனின் எண்ணிக்கையை 0 க்கு சமமாகக் காணலாம் அஸ்பார்டிக் அமிலத்தின்n எண்ணிக்கை சமம் 0 எல்லா நிகழ்வுகளுக்கும் 0 ஐ வைக்கிறோம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஒப்பிட வேண்டும் இந்த A க்கான வரிசையை முதலில் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த A ஐ அமினோ அமிலங்களின் பட்டியலுடன் ஒப்பிட வேண்டும் சரி இங்கே நீங்கள் அமினோ அமிலங்களின் பட்டியலைக் காணலாம் இதை நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் இது பொருந்தினால் இந்த வரிசை எண் A க்கு ஒன்றுக்குச் சேர்க்கிறோம் இரண்டாவது நீங்கள் என்னை எடுத்துக் கொண்டால் அது A உடன் பொருந்துமா இது பொருந்தாது அது 20 ரெசிடியூஸ்களுக்கு செல்கிறது உங்களிடம் நான் இருக்கும்போது அது பொருந்தும் எனவே நீங்கள் அனைத்து அமினோ அமில ரெசிடியூஸ்களையும் வரிசையில் கடக்கும்போது நீங்கள் பொருந்திய இடத்தில் நீங்கள் எண்ணலாம் எனவே இப்போது அனைத்து 20 ரெசிடியூஸ்களுக்கும் எண்கள் உள்ளன இது உங்களுக்கு அமினோ அமில நிகழ்வைக் கொடுக்கும் எனவே இப்போது எங்களிடம் 20 எண்கள் உள்ளன 20 அமினோ அமிலங்களுக்கு ஒரு நிகழ்வாக எனவே இப்போது எங்களுக்கு நிகழ்வு உள்ளது இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் மாணவர் நீளத்தால் வகுக்கவும் எனவே 20 ரெசிடியூஸ்களுக்கான நிகழ்வு எங்களிடம் உள்ளது பின்னர் ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கையுடன் இயல்பாக்குங்கள் நீங்கள் ஒவ்வொரு ரெசிடியூஸ்களையும் 1 முதல் 20 வரை சரியாக எடுத்துக் கொண்டால் n உடன் இயல்பாக்குங்கள் ஒவ்வொரு வழக்கிற்கும் நாம் கலவை பெறுவோம் நீங்கள் கலவையை சதவீதத்தில் பெற விரும்பினால் இதை 100 சரியான மிக எளிமையாக பெருக்க வேண்டும் எனவே நாம் வரிசையை எடுத்து 20 வெவ்வேறு அமினோ அமிலங்களைப் பெற்று ஒரு பொருத்தத்தை செய்கிறோம் இது பொருந்தினால் எண்ணை 1 வலதுபுறமாக அதிகரிக்கவும் ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே துவக்கியுள்ளோம் பின்னர் அதை வரிசையின் இறுதி வரை முடிக்கவும் பின்னர் 20 அமினோ அமிலங்களுக்கு 20 எண்களைக் கொண்டிருக்கிறோம் பின்னர் n உடன் இயல்பாக்குங்கள் எனவே நாங்கள் கலவையை சரியாகப் பெறுவோம் இதை நீங்கள் எளிதாகக் கணக்கிடலாம் எனவே இப்போது மீண்டும் எடுத்துக்காட்டு எனக்கு ஒரு வரிசை உள்ளது இது அமினோ அமில வரிசை கலவை எவ்வாறு பெறுவது எனவே இங்கே உங்களிடம் 20 ரெசிடியூஸ்கள் உள்ளன இந்த ரெசிடியூஸ்களுடன் ஒப்பிடுகிறீர்கள் பின்னர் ஒவ்வொரு 20 ரெசிடியூஸ்களிலும் உள்ள ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கையை நீங்கள் காணலாம் உதாரணமாக நீங்கள் பார்த்தால் G எத்தனை முறை நிகழ்கிறது மாணவர் 5 5 1 2 3 4 5 சரி G 5 முறை நிகழ்கிறது T மாணவர் 2 2 T 20 ரெசிடியூஸ்களுக்கு 2 மடங்கு சரியானது 20 ரெசிடியூஸ்களுக்கான மதிப்புகள் எங்களிடம் உள்ளன எல்லாவற்றையும் சேர்த்தால் உங்களுக்கு 79 கிடைக்கும் இது சரியான நிகழ்வு நாம் செய்ய வேண்டியதை அமைப்பதற்கு மாணவர்N ஆல் வகுக்க நீங்கள் N ஆல் வகுக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் N உடன் இயல்பாக்குவீர்கள் N என்றால் என்ன இங்கே மாணவர் 79 N 79 க்கு சமம் நாங்கள் 79 உடன் வகுக்கிறோம் பின்னர் இந்த எண்ணைப் பெறுவோம் 100 ஆல் பெருக்கினால் நீங்கள் சதவீதத்தில் பெறுவீர்கள் எனவே இப்போது நீங்கள் வரிசையின் தொகுப்பை வைத்திருந்தால் நான் கொடுத்தால் சரியானதைக் கணக்கிட முடியும் நீங்கள் நிகழ்வைக் கணக்கிடலாம் அதே போல் நீங்கள் கலவையை கணக்கிடலாம் எனவே நீங்கள் ப்ரோக்ராமையும் எழுதலாம் அதே தகவலை நீங்கள் வெவ்வேறு வளங்களிலிருந்து பெறலாம் லிட்டரேச்சர் இல் பல மென்பொருள்கள் உள்ளன நீங்கள் அமினோ அமில வரிசையை சரியாகக் கொடுத்தால் நீங்கள் கலவை நிகழ்வைப் பெறலாம் எனவே நீங்கள் காணக்கூடிய மென்பொருளில் ஒன்று PIR மற்றும் நாங்கள் முன்பு விவாதித்தோம் PIR என்றால் என்ன மாணவர் புரத தகவல் ரிசோர்ஸ் புரத தகவல் ரிசோர்ஸ் சரி எனவே இது முக்கியமாக எதற்காக உருவாகிறது மாணவர் வரிசை டேட்டாபேஸ் வரிசை டேட்டா பேஸ் சரி அவர்கள் அல்லது அமினோ அமில வரிசைகளை சேகரித்தனர் மேலும் அவை வரிசைகளுக்கான டேட்டாபேசை உருவாக்கின அவர்கள் டேட்டாபேசை உருவாக்கும்போது சில பகுப்பாய்வுகளைச் செய்வது மற்றும் சில தகவல்களைப் பெறுவது மிகவும் முக்கியம் இல்லையெனில் தரவை ஒவ்வொன்றாக பல டேட்டாகளில் சேர்ப்பது எந்த அர்த்தத்தையும் ஏற்படுத்தாது எனவே நீங்கள் தரவை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் மேலும் வரிசைகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள சில தகவல்களை நாங்கள் எடுக்க வேண்டும் எனவே அவர்கள் பல கருவிகளை உருவாக்கினர் நீங்கள் ஒரு உரையுடன் தேடலாம் நீங்கள் BLAST உடன் தேடலாம் நீங்கள் கலவையுடன் தேடலாம் அல்லது நீங்கள் கணக்கிடக்கூடிய பல விஷயங்கள் எனவே நீங்கள் அதைக் கணக்கிட விரும்பினால் இந்த பகுப்பாய்வோடு செல்லுங்கள் கிடைக்கும் கருவிகளின் பட்டியலைக் கண்டால் இங்கே நீங்கள் கலவையை கணக்கிடக்கூடிய கருவியைக் காணலாம் எனவே மேலே சென்று இந்த கலவையை சொடுக்கவும் இந்த விண்டோவை பெறுவோம் ஒன்று நீங்கள் யூனிபிரோட் அடையாளங்காட்டியைக் கொடுக்கலாம் அல்லது உங்கள் வரிசையை கொடுக்கலாம் எனவே இதை நீங்கள் கொடுத்தால் உங்கள் அமினோ அமில வரிசை சரியானது எனவே உங்கள் அமினோ அமிலத்தை ஒற்றை எழுத்து குறியீட்டில் செருகவும் நீங்கள் ஒற்றை எழுத்து குறியீட்டை சரியாக கொடுக்கலாம் எனவே நீங்கள் சமர்ப்பி என்பதைக் கிளிக் செய்தால் நீங்கள் வரிசையைப் பெறுவீர்கள் இது உங்கள் உள்ளீடு சரி இங்கே இது உங்கள் வரிசை நிகழ்வு மற்றும் அமைப்பு அமினோ அமில ரெசிடியூஸ்களை இங்கே இயக்கவும் எனவே நான் முன்பு காட்டியபடி அலனைன் 15 முறை நிகழ்கிறது மற்றும் கலவை 10 எனவே நீங்கள் X அச்சு மற்றும் Y அச்சில் வரிசையைப் பெறுவீர்கள் நீங்கள் கலவையை சரியாகப் பெறலாம் எந்தவொரு வரிசையிலும் நீங்கள் வரிசையை ஒட்டினால் டேட்டாவைப் பெறுவீர்கள் அடுத்தது நீங்கள் மூலக்கூறு எடையை கணக்கிடலாம் எளிமையானது எனவே மூலக்கூறு எடையை எவ்வாறு பெறுவது மாணவர் பெருக்கல் எனவே உங்களிடம் டேட்டா வகை இருந்தால் எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு அமினோ அமிலம் மற்றும் 2 அமினோ அமிலங்கள் இருந்தால் 3 அமினோ அமிலங்கள் சரியானவை நீங்கள் ஒன்றாக இணைந்தால் இதன் மூலம் மாணவர் பெப்டைட் பெப்டைட் பிணைப்பு நீங்கள் ஒரு பெப்டைட் பிணைப்பை உருவாக்கும்போது நீக்குவதன் மூலம் நாங்கள் செய்வோம் மாணவர் நீர் நீர் மூலக்கூறு சரி எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் அமினோ அமிலங்களை இணைக்கும்போது 2 ரெசிடியூஸ்கள் ஒரு நீர் மூலக்கூறை சரியாக அகற்றுவோம் N ரெசிடியூஸ்கள் இருந்தால் எத்தனை நீர் மூலக்கூறுகளை அகற்றுவோம் மாணவர்N 1 N 1 நீர் மூலக்கூறுகள் நாங்கள் அகற்றுவோம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் மூலக்கூறு எடையைக் கணக்கிட விரும்பினால் ஒரு வரிசையில் ஒவ்வொரு ரெசிடியூஸ்களுக்கும் அவற்றின் மூலக்கூறு எடையை நாங்கள் அறிவோம் எடுத்துக்காட்டாக அலனைன் 89 மற்றும் குளுட்டமிக் அமிலம் 147 அல்லது மெத்தியோனைன் 149 டிரிப்டோபான் 204 மற்றும் பல மதிப்புகள் எங்களுக்குத் தெரியும் எனவே எங்களுக்கு ஒரு வரிசை உள்ளது எடுத்துக்காட்டாக இது ஒரு வரிசை எனவே மூலக்கூறு எடையை சரியாகக் கணக்கிட நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் நாம் ஒவ்வொரு ரெசிடியூஸ்களுக்கும் மதிப்புகளை ஒதுக்க வேண்டும் எனவே இங்கே எத்தனை அலனைன்கள் மாணவர் 3 3 எனவே 3 ஆல் பெருக்கப்படுகிறது மாணவர் 89 பின்னர் நான் 1 முறை 1 ஆல் பெருக்கப்படுகிறது மாணவர் 131 131 மற்றும் 1T பெருக்கப்படுகிறது மாணவர் 119 எனவே இது சமமா மாணவர் 267 மாணவர் 1 குறிப்பு நேரம் 1625 131 119 மொத்தம் இருக்கும் மாணவர் 1 மாணவர் 1 7 517 மாணவர் ஆம் சார் சரி எனவே இது மூலக்கூறு எடை மாணவர் இல்லை இல்லை சரி ஏனெனில் இது இந்த 5 அமினோ அமில ரெசிடியூஸ்களின் மூலக்கூறு எடை ஆனால் 5 அமினோ அமில ரெசிடியூஸ்களை இணைக்கும்போது நாம் அகற்றுவோமா மாணவர் 4 4 நீர் மூலக்கூறுகள் சரி எனவே நீங்கள் கழிக்க வேண்டும் மாணவர் 4 4 ஆல் பெருக்கப்படுகிறது மாணவர் 18 18 4 ஆல் 18 ஆல் பெருக்கப்படுவது என்ன எனவே இப்போது பதில் 517 72 ஆக இருக்கும் இது சமமா மாணவர் 445 445 எனவே எங்களிடம் ஏதேனும் வரிசை இருந்தால் நாம் கலவை நிகழ்வைக் கணக்கிடலாம் மற்றும் நீங்கள் மூலக்கூறு எடையைப் பெறுவீர்கள் எங்களுக்கு நிகழ்வு இருந்தால் நீங்கள் n ஐப் பெற நிகழ்வைப் பயன்படுத்தலாம் எனவே ஒவ்வொரு எச்சத்திற்கும் w எடையுடன் பெருக்கவும் எனவே இது உங்களுக்கு முழு வரிசையையும் தரும் வரிசையை உருவாக்கும் போது நீங்கள் N 1 நீர் மூலக்கூறுகளை அகற்றுவீர்கள் எனவே நீங்கள் N 1 இல் உள்ள 18 உடன் கழிக்கிறீர்கள் ஏனெனில் 18 என்பது தண்ணீருக்கான ஒரு மூலக்கூறு எடை பின்னர் அந்த குறிப்பிட்ட புரதத்தின் மூலக்கூறு எடையை நாங்கள் பெறுகிறோம் நான் உங்களுக்கு ஒரு வரிசையை தருகிறேன் இப்போது நான் ஒரு வரிசையைக் கொடுக்கிறேன் அதே வரிசையை நான் சரியாகக் கொடுத்தேன் மூலக்கூறு எடையைக் கணக்கிட உங்களுக்கு என்ன தகவல் தேவை மாணவர் வரிசை வரிசை எங்களுக்கு தேவை பின்னர் எங்களுக்கு 20 ரெசிடியூஸ்கள் தேவை ஆனால் எங்களுக்கு 20 ரெசிடியூஸ்கள் கிடைத்தன மேலும் நிகழ்வை நீங்கள் கணக்கிட முடியும் எனவே நாம் நிகழ்வைப் பெறும்போது என்ன செய்வது மாணவர் பெருக்கல் எடையால் பெருக்கப்படுகிறது எனவே 20 ரெசிடியூஸ்களுக்கு எடை சரியாக உள்ளது எனவே w எனவே n எங்களுக்கு சரியானது ஏற்கனவே நிகழ்வைப் பெற்றுள்ளோம் எனவே ஒவ்வொரு நிகழ்விற்கும் i இன் எடையால் பெருக்கப்படுகிறது மேலும் நீங்கள் கூட்டுத்தொகையைப் பெறுவீர்கள் கூட்டுத்தொகை சமம் நான் 1 முதல் 20 வரை சமம் எனவே நீங்கள் எடையைப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் 18 உரிமையுடன் கழிக்க வேண்டும் எனவே எங்களிடம் 4 ஜி எஸ் மற்றும் 2 T கள் கிடைக்கின்றன மேலும் சரியான எடையுடன் பெருக்கி 18 என் 1 உடன் கழிக்கவும் எனவே நாங்கள் இதை செய்ய முடியும் இந்த எண்ணை நீங்கள் பெறுவீர்கள் எனவே மூலக்கூறு எடையை எவ்வாறு கணக்கிடுவது மாணவர் காம்போசிஷன் சார் சரி நமக்கு நிகழ்வு தேவை எனவே நாம் நிகழ்வைப் பெறுகிறோம் ஒவ்வொரு அமினோ அமில ரெசிடியூஸ்களின் மதிப்புகள் மூலக்கூறு எடைகள் நமக்குத் தெரியும் எனவே n ஐ w வலது மூலம் பெருக்கி கணக்கிடுகிறோம் மேலும் நீரின் மூலக்கூறு எடையை நீங்கள் கழிக்க வேண்டும் இது 18 க்கு சமம் எனவே நீங்கள் அனைத்து ரெசிடியூஸ்களுக்கும் மதிப்புகளை ஒதுக்கி பின்னர் கணக்கிட்டால் இறுதியாக நீங்கள் 8129 என்ற எண்ணைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் சராசரி பண்புகளை கணக்கிடலாம் சரியான முறையில் நாம் கலவை மற்றும் நிகழ்வு மற்றும் மூலக்கூறு எடையைப் பெறுகிறோம் நமக்கு நிகழ்வு இருந்தால் அது பல்வேறு பண்புகளை பாதித்துள்ளது எடுத்துக்காட்டாக அஸ்பார்டிக் அமிலம் அல்லது குளுட்டமிக் அமிலம் அல்லது லைசின் அல்லது அர்ஜினைன் போன்ற அதிக எண்ணிக்கையிலான சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடியூஸ்கள் உங்களிடம் இருந்தால் புரதம் அமிலமாக இருந்தாலும் சரி அது அடிப்படையாக இருந்தாலும் சரி அதிக சார்ஜ் செய்யப்படுகிறது என்று நீங்கள் கூறலாம் நம்மிடம் அதிக எண்ணிக்கையிலான ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்கள் இருந்தால் இந்த புரதம் A புரதம் B ஐ விட அதிக ஹைட்ரோபோபிக் என்று சொல்லலாம் வெவ்வேறு வரிசைகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் தனிப்பட்ட அமினோ அமிலங்களின் பல்வேறு பண்புகளை நாம் சரியாகப் பயன்படுத்தலாம் மற்றும் சராசரி மதிப்புகளைப் பெற இந்த மதிப்பைப் பயன்படுத்தலாம் முழு புரதத்திற்கும் புரதம் எந்தவொரு பண்புகளையும் அடிப்படையாகக் கொண்டதா இது உயர்ந்ததா அல்லது குறைவாக உள்ளதா என்பதை இது உங்களுக்குத் தெரிவிக்கும் எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு வரிசை 1 மற்றும் வரிசை 2 இருந்தால் இங்கே AIKT RSTV இந்த வரிசைகளுக்கு ஹைட்ரோபோபசிட்டியின் அடிப்படையில் எவ்வாறு செயல்படுகிறது எனவே நாங்கள் மீண்டும் VA மற்றும் TS ஐ இங்கு வைக்கலாம் இந்த வரிசை எண் 1 ஐ நீங்கள் பார்த்தால் எனவே 20 ரெசிடியூஸ்களுக்கான மதிப்புகள் எங்களிடம் உள்ளன எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஹைட்ரோபோபசிட்டி 20 வெவ்வேறு அமினோ அமில ரெசிடியூஸ்கள் இருந்தால் அவை 20 வெவ்வேறு மதிப்புகள் அல்லது துருவமுனைப்பு அல்லது சார்ஜை அல்லது ஹைட்ரஜ ன் பிணைப்பு களை உருவாக்கும் போக்கினை கொண்டுள்ளன 20 இல் துருவ ரெசிடியூஸ்கள் எது ஹைட்ரஜன் பிணைப்புகளை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு அதிக விருப்பம் உள்ளது அதேபோல் 20 ரெசிடியூஸ்கள் அவை 20 மதிப்புகளைக் கொண்டுள்ளன ரெசிடியூஸ்கள் எவ்வளவு தூரம் நெகிழ்வானவை சில ரெசிடியூஸ்கள் மிகவும் நெகிழ்வானவை சில ரெசிடியூஸ்கள் கடினமானவை ஒவ்வொரு ரெசிடியூஸ்களும் எத்தனை சுழலும் பிணைப்புகளைக் கொண்டிருக்கலாம் சரி அதேபோல் ஒவ்வொரு அமினோ அமில ரெசிடியூஸ்களுக்கும் பல்வேறு பண்புகள் உள்ளன எனவே உங்களிடம் மதிப்புகள் இருந்தால் எண்களை முழு வரிசையில் தொகுக்கவும் இது குறிப்பிட்ட பண்பின் அடிப்படையில் முழுமையான புரதத்தின் சிறப்பியல்பு அம்சங்களை உங்களுக்குக் கூறும் எடுத்துக்காட்டாக எனக்கு வரிசை 1 மற்றும் வரிசை 2 இருந்தால் எந்த ரெசிடியூ அதிக ஹைட்ரோபோபிக் என்பதைக் காண விரும்புகிறேன் எனவே நீங்கள் பார்த்தால் 20 ரெசிடியூஸ்களுக்கான மதிப்புகள் என்னிடம் உள்ளன நான் ஒரு உதாரணம் தருகிறேன் எடுத்துக்காட்டாக நான் அமினோ அமிலங்களை 4 குழுக்களாக வகைப்படுத்துகிறேன் ஒன்று ஹைட்ரோபோபிக் ஒன்று அதிக ஹைட்ரோபோபிக் மற்றும் ஒன்று துருவ மற்றும் ஒன்று சார்ஜ் செய்யப்படுகிறது ஹைட்ரோபோபிக் ஒன்றைப் பொறுத்தவரை நீங்கள் 1 ஐசோலூசின் லியூசின் வாலின் அல்லது டிரிப்டோபான் போன்ற அதிக ஹைட்ரோபோபிக் இருந்தால் நான் வைக்கிறேன் 2 சார்ஜ் செய்யப்பட்டவைகளுக்கு நான் 2 மற்றும் துருவங்களை 1 வைக்கிறேன் இதுபோன்றால் வரிசை 1 க்கான மதிப்பு என்ன A என்பது 1 க்கு சமம் மாணவர் 2 2 K சமம் மாணவர் 2 2 T 1 க்கு சமம் V 2 க்கு சமம்A 1 க்கு சமம் எனவே இது 3 3 க்கு சமம் 0 இது 3 க்கு சமம் நீங்கள் இரண்டாவது ஒன்றை எடுத்துக்கொள்கிறீர்கள் இரண்டாவது வரிசை என்ன R க்கு சமம் 2 1 1 2 1 1 இது சமம் மாணவர் 4 4 எனவே இந்த 2 வரிசைகளையும் ஒப்பிடுக முதல் ஒன்று அதிக ஹைட்ரோபோபிக் இரண்டாவது ஒன்றை விட சரியானது என்பதை நீங்கள் காணலாம் எனவே எங்களிடம் ஏதேனும் புரத வரிசை இருந்தால் சரியாக நீங்கள் வெவ்வேறு பண்புகளை கணக்கிடலாம் இங்கே நான் 1 2 2 1 எண்களைக் கொடுக்கிறேன் ஆனால் 20 அமினோ அமில ரெசிடியூஸ்களுக்கான உண்மையான மதிப்புகள் எங்களிடம் உள்ளன அவை சோதனைகள் மூலம் பெறப்படலாம் ஆக்டானோல் பரிசோதனை நீர் பரிசோதனைகள் அல்லது எத்தனால் நீர் பரிசோதனைகள் தொடர்புடைய கரைதிறன்கள் அல்லது கணக்கீடு பெறப்பட்ட அளவீடுகள் பெறுதல் அமினோ அமில ரெசிடியூஸ்களில் கணக்கீட்டு ரீதியாக கணக்கிடப்பட்ட பல மதிப்புகள் உள்ளன எந்தவொரு புரதத்தின் சராசரி பண்புகளை காண நாம் சரியான மதிப்புகளைப் பயன்படுத்தலாம் எனவே எனக்கு 2 வரிசைகள் உள்ளன இப்போது நீங்கள் மதிப்புகளை கணக்கிடலாம் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி அல்லது n என்றால் என்ன மாணவர் கலவை n என்பது ஒவ்வொரு ரெசிடியூஸ்களின் நிகழ்வாகும் ஒவ்வொரு ரெசிடியூஸ்களின் நிகழ்வும் சரி hp அதாவது ரெசிடியூஸ்களின் ஹைட்ரோபோபசிட்டியை நான் காண்கிறேன் ஹைட்ரோபோபசிட்டி நீங்கள் N உடன் இயல்பாக்க வேண்டிய சராசரியைப் பெறுவீர்கள் N என்றால் என்ன மாணவர் ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கை சரி எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இங்கே எத்தனை மாணவர் 1 1 M க்கு சமமான A இன் எண்ணிக்கை மாணவர் 2 2 பிறகு வேறு என்ன E மாணவர் 1 1 N மாணவர் 2 2 L மாணவர் 1 மாணவர் 1 1 S 1 R 1 எனவே எண்களை நாங்கள் சரியாக தொகுக்கிறோம் நீங்கள் திரும்பிப் பார்த்தால் NPQST சரி S N பார்த்தால் அது 1 க்கு சமம் எனவே 2 1 3 பின்னர் இந்த குழுவைப் பார்க்கவும் D E H K R DE H இல்லை சரி எனவே 1 2 3 3 6 க்கு சமமாக பின்னர் உங்களிடம் வேறு என்ன இருக்கிறது ACGMY 1 இது 2 இது 3 க்கு சமம் L 1 க்கு சமம் அதாவது 2 எனவே மொத்த மதிப்பு 4 க்கு சமம் எனவே இரண்டாவது சமன்பாட்டை இந்த வரிசையை எடுத்து இங்கே அதே சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் சரி இது இந்த 4 க்கு சமமானது நீங்கள் விரும்பும் மொத்த மதிப்பு சராசரி 4 ஐ 2 3 4 5 6 7 8 9 10 ஆல் வகுக்கப்படுகிறது இது 0 4 க்கு சமம் நீங்கள் இரண்டாவது வரிசையை இங்கே எடுத்துக்கொள்கிறீர்கள் எத்தனை முறை A மாணவர் 3 1 2 3 மாணவர் 2 L மாணவர் 2 2 Y மாணவர் 1 M மாணவர் 3 Student 1 எனவே இப்போது இந்த ACGMY ஐப் பார்த்தால் ACGMY 3 6 7 7 முதல் 1 வரை இது 7 க்கு சமம் சரி எனவே 1 ஐ 1 ஆல் பெருக்கி 7 க்கு சமம் பின்னர் L மற்றும் V 2 ஆகும் எனவே 2 1 3 3 × 2 6 இது இருக்கும் மாணவர் 13 மொத்தம் 13 ஆக இருக்கும் எனவே சராசரி சமம் மாணவர் 1 3 1 3 சரி 1 2 3 4 5 6 7 8 9 10 சரி 1 3 எனவே 2 வரிசைகளில் ஒரு வரிசை 0 4 ஒரு வரிசை 1 3 ஆகும் எனவே இந்த மதிப்புகளிலிருந்து நாம் என்ன ஊகிக்க முடியும் மாணவர் இரண்டாவது வரிசைகள் இரண்டாவது வரிசை முதல் வரிசையை விட ஹைட்ரோபோபிக் ஆகும் சரி எனவே எங்களிடம் ஒருவித புரதங்கள் உள்ளன அவை அதிக ஹைட்ரோபோபிக் சூழலாக இருக்க விரும்புகின்றன எடுத்துக்காட்டாக டிரான்ஸ்மேம்பிரேன் ஹெலிகல் புரதங்கள் எனவே உங்களிடம் முக்கியமாக ஹைட்ரோபோபிக் கொண்ட சில வரிசைகள் இருந்தால் புரதம் ஒரு டிரான்ஸ்மேம்பிரேன் புரதமாக இருக்கலாம் என்பதை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் வெவ்வேறு வரிசைகளைக் கொண்டிருந்தால் ஹைட்ரோபோபசிட்டி மட்டுமல்ல நீங்கள் கணக்கிடக்கூடிய பல்வேறு அம்சங்களையும் மட்டுமல்லாமல் பல்வேறு அம்சங்களையும் கணக்கிடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் வெவ்வேறு அம்சங்களுடன் ஒப்பிடலாம் மேலும் எந்தவொரு குறிப்பிட்ட புரதத்தின் செயல்பாட்டையும் நீங்கள் பெற முடியுமா என்று பாருங்கள் இது முற்றிலும் சிறுகுறிப்பு செய்யப்படவில்லை இவை அநேகமாக ஒரு டிரான்ஸ்மேம்பிரேன் புரதம் அல்லது DNA பிணைப்பு புரதம் அல்லது சாத்தியமான செயல்பாடுகள் மற்றும் பலவற்றைக் காணலாம் எனவே இந்த விஷயத்தில் உங்களால் முடியும் இந்த பண்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் அனைத்தையும் பெறலாம் வரிசையிலிருந்து தகவல் உங்களுக்கு அமைப்பு தேவையில்லை ஒரு வரிசையில் இந்த விஷயங்களை நாங்கள் கணக்கிட முடியும்